உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு சிறப்பு கல்விபடிப்புக்கு வரவேற்கின்றேன் அநோவவில் இல் உள்ள வினாக்களுடன் தொடருவோம் நான் அநோவாவில் நிறைய நேரம் செலவிடுகிறேன் எடுத்துக்காட்டுகளுடன் ஏனென்றால் இது மிக முக்கியமான தலைப்பு மேலும் நீங்கள் அநோவா தொடர்பான வினாக்களை எந்த சிரமமும் இல்லாமல் செய்ய முடியும் அதனால்தான் அநோவாவை பல பயிற்சி செய்து பார்த்த உதாரணங்கள் கொண்டு கொடுக்க முடிந்தவரை முயற்சிக்கிறேன் நாம் இப்போது ஒரு வழி அநோவாவை பார்க்கப் போகிறோம் என்பதால் பின்னர் இரு வழி அநோவாவைப் பார்ப்போம்பின்னர்அந்த இரண்டு வெவ்வேறு குழுக்களுக்கும் அல்லது இரண்டு வழிகளுக்கும் இடையிலான தொடர்புகளைப் பார்ப்போம் எனவே நாம் மீண்டும் தொடரலாம் எனவே பாக்டீரியா மூலமான பயோபாலிமர் உற்பத்திக்கு ஐந்து வெவ்வேறு வளர்ச்சி மீடியாக்கள் சோதிக்கப்பட்டன ஏனெனில் குளுக்கன்கள் போன்ற பயோபாலிமர்கள் பாக்டீரியாவில் தயாரிக்கப்படுகின்றன இது உங்களிடம் இருக்கும் செல்லின் வெளிப்புறத்தில் இருக்கும் நேர்கோட்டு குளுக்கன் உங்களிடம் இருக்கும் செல்லின் உள்புறத்தில் இருக்கும் வட்ட குளுக்கனைப் போன்றது எனவே நிறைய பாக்டீரியாக்கள் பயோபாலிமரை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டுகளுக்கு PHB ஒரு பயோபாலிமர் ஆகும் குளுக்கன்களைப்போல் PHB ஒரு பயோபாலிமர் பல பயோபாலிமர்கள் உள்ளன எனவே இந்த பயோபாலிமரின் தயாரிப்புக்காக நாம் ஐந்து வெவ்வேறு மீடியாக்களை சோதித்தோம் மற்றும் நீங்கள் முடிவுகளைக் காணலாம் ஐந்து வேறுபட்ட சோதனைகள் ஆகஉங்களிடம் ஐந்து வேறுபட்ட சோதனைகள் உள்ளன ஐந்து வேறுபட்ட மீடியாக்கள் இப்போது இவைதான் பயோபாலிமர் தயாரிப்பின் முடிவுகள் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் இது ஒரு லிட்டருக்கு மில்லிகிராம் என்று சொல்லலாம் அதனால்இது சுமார் 0 1 கிராம் இது மிகவும் குறைவு அதேசமயம் நீங்கள் நேரியல் குளுக்கன்களை எடுத்துக் கொண்டால் ஒரு லிட்டருக்கு 30 40 50 கிராம் நீங்கள் பெறலாம் சில குளுக்கன்கள் மிகக் குறைந்த அளவுகளில் தயாரிக்கப்படுகின்றன எனவே லிட்டருக்கு 100 மில்லிகிராம் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் நாம் ஐந்து வெவ்வேறு மீடியாக்களைக் கொண்டிருக்கிறோம் எனவே இது இப்போது ஒரு வழி அநோவா என அழைக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் ஒரே ஒரு வழி அல்லது ஒரு அளவுரு அல்லது ஒரு குழுவை மட்டுமே பார்க்கிறோம்ஆனால் இவை அனைத்தும் இதன் மறுசெயல்பாடுகள் அதை எப்படி செய்வது எனவே நாம் நிறைய பேசியிருக்கிறோம் இந்த வினாவினை நாம் எந்த சிரமமும் இல்லாமல் செய்ய முடியும் ஆனால் நானும் ஒரு முறை பயிற்சி செய்கிறேன் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் X அதாவது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நம்மிடம் 5 உள்ளது நம்மிடம் 5 உள்ளது எனவே 5 x 5 எனவே இந்த ஒவ்வொரு தரவு - என்பது ஒட்டுமொத்த சராசரி நான் அதை பொது சராசரி என்று கூறுவேன் என்பது ஒட்டுமொத்த சராசரி அதாவது நீங்கள் 25 தரவு புள்ளிகளையும் கூட்டி அதை 25 ஆல் வகுக்கிறீர்கள் ஒட்டுமொத்த சராசரியைப் பெறுவீர்கள் எனவே இது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இடை மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் நம்மிடம் ஐந்து வெவ்வேறு சூழ்நிலைகள் உள்ளன சரியா நம்மிடம் ஐந்து வெவ்வேறு மீடியாக்கள் உள்ளன எனவே அவை ஒவ்வொன்றிற்கும் சராசரியாக இருக்கும் நம்மிடம் பொது அல்லது மொத்த சராசரி உள்ளது எனவே இந்த சராசரியிலிருந்து ஒவ்வொன்றையும் கழித்து அதை வர்க்கமாக்கி பின்னர் 5 ஆல் பெருக்கவும் ஏனென்றால் இது ஒவ்வொன்றிலும் 5 கூறுகள் உள்ளன பின்னர் நீங்கள் கூட்டும்போது அது மாதிரி கூட்டுத்தொகை வர்க்ககங்களை வழங்கும் நம்மிடம் சோதனை செய்யப்பட்ட ஐந்து தொகுப்பு மாதிரிகள் அல்லது ஐந்து தொகுப்பு குழுக்கள் அல்லது ஐந்து தொகுப்பு கட்டின்மை மாறிகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நாம் 5 ஆல் பெருக்கப் போகிறோம் எனவே அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு சராசரி இருக்கப் போகிறது பின்னர் நீங்கள் மொத்த ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கப்படுத்துங்கள் இப்போது உள் மாதிரிகள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று ஒன்று அழைக்கப்படுகிறது இது பிழையின் அறிகுறியாகும் இதை நீங்கள் ஒரு மதிப்பாகப் பெற வேண்டும் என்றாலும் நீங்கள் வேறு மதிப்பைப் பெறப் போகிறீர்கள் சரியா உதாரணமாக நம்மிடம் 100 100 99 101 100 உள்ளது எனவே ஒரு சராசரி இருக்கும் எனவே சராசரி அல்லது பொது சராசரியிலிருந்து எந்த வேறுபாடு வர்க்கப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் அதை வர்க்கப்படுத்துகிறீர்கள் அவை ஒவ்வொன்றிற்கும் அந்த குறிப்பிட்ட குழுவின் சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கமாக்கி பின்னர் அனைத்தையும் கூட்டவும் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது அது உள் மாதிரிகள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என அழைக்கப்படுகிறது இது பிழையின் அறிகுறியாகும் எனவே எது நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்றால் நாம் முடிந்தவரை உள் மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை சிறியதாக கொண்டிருக்க வேண்டும் ஆகவேதான் இடை மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் பெரியதாக தெரிகிறது ஏனென்றால் பின்னர் நாம் F மதிப்பைக் கணக்கிட இருக்கிறோம் அதாவது கூட்டுத்தொகையை வகுக்க இடை சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை உள் மதிப்பால் வகுக்கவும் இப்போது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இது கூட்டல் இதுக்கு சமமாக இருக்கும் இடை மாதிரி மற்றும் உள் மாதிரி எனவே சில நேரங்களில் இதை நாம் கணக்கிட வேண்டியதில்லை இந்த இரண்டு கணக்கீடுகளிலிருந்தும் நாம் அதைச் செய்யலாம் பின்னர் நாம் அநோவா அட்டவணையை உருவாக்குகிறோம் அதற்கு முன் கருதுகோளைப் பார்ப்போம் இன்மை கருதுகோளானது ஆக இருக்கும் அதாவது இந்த ஐந்து தொகுப்பு மாதிரிகள் ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து வந்தவை எனவே மாறுபாட்டு அளவைகள் சமமாக இருக்கும் அல்லது மாற்று என்பது அவற்றில் ஒன்றாக இருக்கலாம் அது சமமாக இல்லை எனவே அதுதான் மாற்று கருதுகோள் நாம் p மதிப்பைக் கொண்டிருக்கலாம் இது இரு முனை கொண்ட சோதனையாக இருக்கும் இடை கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் இங்கிருந்து கணக்கிடுகிறீர்கள்பின்னர் பிழை என்றழைக்கப்படும் உள் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் இங்கிருந்து கணக்கிடுகிறீர்கள் உங்கள் வினாவில் கட்டின்மை கூறுகள் n1 நம்மிடம் ஐந்து தொகுப்பு குழுக்கள் அல்லது ஐந்து தொகுப்பு மீடியாக்கள் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் 4 ஆக இருக்கும் இப்போது மொத்தம் 25 என்பது மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை கழித்தல் 1 என்பது 1 அதாவது 24 இது 4 ஆக இருக்கும் எனவே பிழையானது கட்டின்மை கூறுகள் 20 ஆகக் கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் F1 ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் F1 நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் செய்கிறீர்கள் F1 என்பது சராசரி மாறுபாட்டு அளவை தவிர வேறில்லை எனவே சராசரி என்றால் BSS n1 சராசரி என்றால் WSS n2 இப்போது F F1 F2 ஆல் வழங்கப்படுகிறது நீங்கள் பிழையால் வகுக்கின்றீர்கள் எனவே பிழை மிகச் சிறியதாக இருந்தால் F மிகப் பெரியதாக வெளிவரும் பின்னர் அட்டவணையுடன் F n1 மற்றும் n2 கட்டின்மை கூறுகளை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் பின்னர் இன்மை கருதுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லது நிராகரிக்கிறீர்கள் நமது வினாவிற்கு மீண்டும் செல்வோம் எனவே இங்கே நம்மிடம் கொடுக்கப்பட்ட தரவு உள்ளது இந்த மீடியாக்களின் ஒவ்வொன்றின் சராசரியும் இப்படி இருக்கும் எனவே இதை 100 102 105 2 98 8 119 2 எனப் பெறுகிறோம் எனவே நாம் பெரிய சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் அல்லது இது ஒட்டுமொத்த சராசரியாகும் எனவே இடை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மிகவும் எளிதானது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது கழித்தல் இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் வர்க்கமெடுங்கள் 5 ஆல் பெருக்கவும் இங்கே 5 பதங்கள் உள்ளன இல்லையா பிறகு நீங்கள் இது கழித்தல் இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் வர்க்கமெடுங்கள் 5 ஆல் பெருக்கவும் நமக்கு இது போன்று கிடைக்கும் சரியா இது கழித்தல் இது வர்க்கம் 5 ஆல் பெருக்க இது கழித்தல் இது வர்க்கம் 5 ஆல் பெருக்க நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் எனவே 5 x 100 105 042 நீங்கள் 5 ஆல் பெருக்குகிறீர்கள் ஏனென்றால் அது போன்று 5 மடங்கு உள்ளன பின்னர் நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் அது இடை கூட்டுத்தொகை வர்க்கங்களாக வரும் இப்போது உள் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது ஒவ்வொரு சராசரியையும் பாருங்கள் என்று சொன்னேன் பின்னர் ஒவ்வொரு பதமும் எவ்வளவு மாறுபடுகிறது என்பதைப் பாருங்கள் எனவே 100 1002 0 100 1002 0 99 1002 என்பது 1 101 1002 1 அது போன்றது எனவே இது 119 119 22 ஆக இருக்கும் பின்னர் அவை அனைத்தையும் கூட்டவும் அது உங்களுக்கு உள் மதிப்பைக் கொடுக்கும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது ஒவ்வொரு 100 பதத்தையும் நீங்கள் பெரிய சராசரி அல்லது பொது சராசரியிலிருந்து கழிக்கிறீர்கள் வர்க்கமெடுங்கள் 100 105 042 அது போல உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் 25 பதங்களைப் பெறுவீர்கள் அவையனைற்றையும் கூட்டுங்கள் இது உங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் நீங்கள் பாருங்கள் நான் இடை கூட்டுத்தொகை வர்க்கங்களையும் உள் கூட்டுத்தொகை வர்க்கங்களையும் கூட்டினால் எனக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் 1370 90 என்பது 1460 ஆகும் பிறகு நீங்கள் அநோவா அட்டவணையை உருவாக்குகிறீர்கள் அநோவா அட்டவணையை எவ்வாறு உருவாக்குவது எனவே கூட்டுத்தொகை வர்க்கம் என்பது 1370 இங்கிருந்து இடை அது மீடியா ஆகும் பின்னர் மன்னிக்கவும் உள் மதிப்பு 90 எனவே 90 4 மற்றும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கம் 1460 ஆகும் இப்போது மீடியா 5 மீடியாக்கள் உள்ளன எனவே நம்மிடம் 4 கட்டின்மை கூறுகள் பின்னர் உங்களிடம் மொத்தம் 25 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே 24 24 4 என்பது 20 ஆகும் அதனால் பிழை 20 உள்ளது எனவே சராசரியை எவ்வாறு கணக்கிடுவது இது வகுத்தல் இது இது வகுத்தல் இது பிறகு F விகிதத்தை எவ்வாறு கணக்கிடுவது இதன் சராசரியை இதன் சராசரியால் வகுத்து நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதனால் நமக்கு F விகிதம் கிடைக்கிறது உங்களுக்கு புரிகிறதா எனவே அந்த வழியில் F மதிப்பு நாம் இங்கு கணக்கிட்ட F மதிப்பை விட மிகப் பெரியது 2 இது 4 மற்றும் 20 கட்டின்மை கூறுகளுக்கான அட்டவணை மதிப்பு 4 மற்றும் 20 கட்டின்மை கூறுகளுக்கு 2 அதேசமயம் நாம் 342 6 ஐக் கணக்கிடுகிறோம் எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் மீடியா சராசரியைப் பார்த்தால் E உங்களுக்கு மிக உயர்ந்ததை அளிக்கிறது எனவே வெளிப்படையாக மீடியாக்கள் சிறந்தவை என்று நான் கூறுவேன் ஏனெனில் E உங்களுக்கு மிக உயர்ந்த சராசரி மதிப்பை அளிக்கிறது உங்களுக்கு புரிகிறதா E உங்களுக்கு அதிக சராசரியை அளிக்கிறது இப்படித்தான் இந்த வினாவினை நீங்கள் செய்யவேண்டும் எனவே ஒரு வழி அநோவாவை நாம் பல முறை செய்துள்ளோம் ஏனென்றால் இங்கே நாம் ஒரே ஒரு மீடியாவை மட்டுமே பரிசீலித்து வருகிறோம் அதனால்தான் இது ஒரு வழி அநோவா என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த அட்டவணைகளைப் பயன்படுத்துகிறோம் இந்த அட்டவணையை நாம் பலமுறை பார்த்தோம் எனவே நீங்கள் 95 டிகிரி கட்டின்மை கூறுகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் மன்னிக்கவும்95 நம்பிக்கையுடனும் அதே போல் 99 நம்பிக்கையுடனும் பின்னர் நம்மிடம் பின்னப்பிரிவு கட்டின்மை கூறுகள் மொத்தப்பிரிவு கட்டின்மை கூறுகள் மற்றும் பல உள்ளன இதற்காக நாம் t சோதனையையும் பயன்படுத்தலாம் ஆனால் இரு மாதிரி t சோதனையை எவ்வாறு செய்வது நம்மிடம் ஐந்து மீடியாக்கள் உள்ளன சரியா எனவே நாம் ஒரு நேரத்தில் இரண்டு இரண்டு செய்ய வேண்டும் எனவே இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் எனவே இரு மாதிரி t சோதனையை விட ஒரு வழி அநோவா மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் ஒரே நேரத்தில் பல மாதிரிகள் அனைத்தையும் பார்க்க முடியும் இதுதான் உண்மையில் இதன் நன்மை இப்போது ரெப்ளிகேஷன் என்று ஒன்றை அறிமுகப்படுத்துகிறேன் ரெப்ளிகேஷன் என்பது ஒரு சோதனை நிலையை மறுபடிசெய்தல் ஆகும் நான் ஒரு உயிர்செயல்முறை பரிசோதனையைச் செய்யும்போது நாம் என்ன செய்வோம் நான் மீடியாவுடன் வினை ஒன்றைச் செய்கிறேன் இறுதியாக பயோபாலிமர் அளவைக் கண்டுபிடிப்பேன் மீண்டும் நான் ஆரம்பத்தில் இருந்து வினையைச் செய்கிறேன் எனவே இதுதான் ஒரு சோதனை நிலையின் மறுபடிசெய்தல் ஆகும் எனவே பல சோதனைகள் ஒரே காரணிகளுடன் இயங்குகின்றன ஆக நான் சில pH ஐப் பயன்படுத்துகிறேன் சில வெப்பநிலையைப் பயன்படுத்துகிறேன் நான் மீடியாக்களை மட்டும் மாற்றுகிறேன் அதனால் A பின்னர் நான் முழு பரிசோதனையையும் செய்வேன் பாலிமரைப் பிரித்தெடுப்பேன் பாலிமரை எடைபோடுவேன் லிட்டருக்கு 100 மில்லிகிராம் கொண்டு வருவேன் மீண்டும் நான் பெர்மென்டாரில் அதே பரிசோதனையைச் செய்கிறேன் மீண்டும் நான் பாலிமரைப் பிரித்தெடுக்கிறேன் அதை எடை போடுகிறேன் மீண்டும் எனக்கு மேலும் 100 கிடைக்கிறது அப்படி இது மறுபடிசெய்தல் ரெப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அது மறுஅளவீடுகள் அல்ல மறுஅளவீடுகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் உயர் அழுத்த திரவ க்ரோமேடோக்ராபியில் பயோபாலிமரின் அளவை அளவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்கிறேன் நான் மாதிரியை எடுத்து அதை அளவிடுகிறேன் பயோபாலிமரின் அளவைப் பெறுகிறேன் நான் மீண்டும் ஒரு மாதிரியை எடுத்து அளவிடுகிறேன் எனவே அது ரெப்ளிகேஷனுக்குச் சமமானதல்ல நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ரெப்ளிகேஷனில் நீங்கள் தொடக்கத்தில் இருந்து செய்வீர்கள் எல்லா அளவுருக்களையும் வைத்திருக்கவேண்டும் பின்னர் முழு பரிசோதனையையும் செய்து இறுதியாக தொகையைப் பெறுவீர்கள் மறுஅளவீட்டில் நீங்கள் ஒரு மாதிரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் மீண்டும் ஒரு மாதிரி இரண்டாவது மாதிரி மூன்றாவது மாதிரி எடுத்து பயோபாலிமர் போன்றவற்றின் அளவைப் பார்ப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பரிசோதனையை மீண்டும் செய்யவில்லை ஒரே உருப்படியின் மறுஅளவீடு மறுபயன்பாடு எனப்படுகிறது அதேசமயம் மறுபடிசெய்தல் என்பது சோதனைகளை பலமுறை செய்வது இன்னும் இரண்டு பதங்கள் உள்ளன ஒன்று மறுசெயற்திறன் என்றும் மற்றொன்று மறுவாக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே மறுசெயற்திறன் என்பது கருவியைச் சோதிப்பது போன்றது நான் ஒரு மாதிரியை எடுத்துக்கொள்கிறேன் அதை கருவியில் பாருங்கள் மீண்டும் நான் அளவிடுகிறேன் மாதிரியை எடுத்து கருவியில் பாருங்கள் எனவே இது அதே நிலையில் கருவியின் மறுசெயற்திறனைச் சோதிப்பது போன்றது அதேசமயம் ரெப்ளிகேஷன் என்பது மறுவாக்கம் போன்றது மொத்த சோதனையும் மறுபடி செய்யப்படுகிறது முழு சோதனைகளும் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் எல்லா மாறிகளையும் வைத்திருக்கிறீர்கள் எல்லா மாறிகளையும் அமைத்து பரிசோதனை செய்யுங்கள் பிரித்தெடுத்தல் செய்யுங்கள் ஒரு குரோமடோகிராஃபி பயன்படுத்தி பயோபாலிமரை அளவிடுங்கள் மற்றும் அவ்வாறே எனவே முழு பரிசோதனையும் ஒரே ஆராய்ச்சியாளர் அல்லது வேறு ஒருவரால் நகலெடுக்கப்படுகிறது எனவே அது மறுவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மறுவாக்கம் என்பது ரெப்ளிகேஷனுக்குச் சமம் ஆனால் மறுசெயற்திறன் என்பது உண்மையில் பகுப்பாய்வை இரண்டு அல்லது மூன்று அல்லது பல முறை செய்வது எனவே மறுவாக்கத்தில் நீங்கள் பார்க்க முயற்சிப்பது என்னவென்றால் இயக்குபவர் 1 2 3 ஒரே பரிசோதனையை மறுவாக்கம் செய்ய முடியுமா என்பதை நான் ஒரே பரிசோதனையை மூன்று பேருக்கு அளிக்கிறேன் அவர்களால் அதை மறுவாக்கம் செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் எனவே ஒரு இயக்குபவர் இரண்டாவது இயக்குபவர் மறுவாக்கம் செய்ய முடிந்த இடத்தில் மூன்றாவது இயக்குபவராக மறுவாக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கலாம் எனவே மறுபடிசெய்தல் மறுவாக்கத்திலிருந்து வேறுபட்டது எனவே மறுவாக்கத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே தொடங்கி முழு பரிசோதனையையும் செய்து உங்கள் சார்பு மாறியை அளவிடுகிறீர்கள் இது ரெப்ளிகேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது அங்கு மறுபடிசெய்தலில் ஒரு மாதிரியை மட்டுமே எடுத்து அளவீட்டை சரிபார்க்கலாம் இது நீங்கள் வெவ்வேறு மாதிரிகளிலிருந்து அளவீட்டை இரண்டு முறை மூன்று முறை செய்வது போன்றது அல்லது கருவி அளவீடுகளைச் செய்யலாம் எனவே இது உங்கள் பிழை அல்லது நிலைத்தன்மையை சரிபார்க்கிறது எனவேமறுபடிசெய்தல் ஒரு கருவியின் அல்லது ஒரு பகுதியின் தொடர்ச்சியான அளவீடுகளின் நிலைப்பாட்டை ஒரே நிலையில் உங்களுக்கு சொல்லக்கூடியது அதேசமயம் மறுவாக்கம் என்பது முழு சோதனையின் நகல் ஆகும் நீங்கள் மறுவாக்கம் செய்ய முடியுமா உங்கள் பரிசோதனையை வேறு யாராவது மறுவாக்கம் செய்ய முடியுமா வேறு இடத்தில் வேறு யாராவது மறுவாக்கம் செய்ய முடியுமா எனவே இரண்டும் மிக முக்கியமானவை மறுபடிசெய்தல் மற்றும் மறுவாக்கம் இரண்டும் உண்மையில் மிக முக்கியமானவை எனவே முந்தைய அநோவா எடுத்துக்காட்டுகளில் பயோபாலிமர் உற்பத்தியைப் பார்த்த உதாரணம் எனவே இது ஒரு மறுவாக்கம் இது மறுவாக்கம் அல்லது இது பிரதி பரிசோதனை என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட வினாவினை பார்க்கலாம் நாம் இதனை ஒரு ரெப்ளிகேஷனாக பார்க்கலாம் எனவே நம்மிடம் ஐந்து சுண்டெலிகள் உள்ளன அவை நான்கு வெவ்வேறு வகையான உணவுப் பொருட்களில் பரிசோதிக்கப்பட்டன பின்னர் மூன்று மாதங்களுக்குப் பிறகு அவற்றின் எடை அதிகரித்தது எனவே சுண்டெலி ஒன்றுக்கு LF வழங்கப்பட்டது அது 20 எடையை பெற்றது அது குறைந்த நார்ச்சத்து கொடுக்கப்பட்டபோது நடுத்தர நார்ச்சத்து உயர் நார்ச்சத்து மிக அதிக நார்ச்சத்து எனவே ஒரு ஈன்றெடுத்தல் நிகழ்விலிருந்து ஒவ்வொரு சுண்டெலியும் சோதிக்கப்பட்டது பின்னர் பெறப்பட்ட எடை உண்மையில் அளவிடப்படுகிறது எனவே இவை நம்மிடம் உள்ள சோதனை முடிவுகள் எனவே நாம் அதே அநோவாவை செய்யலாம் எனவே இங்கே நாம் இரண்டு வகையான அநோவாவை செய்யலாம் ஒன்று உணவு வகையை அடிப்படையாகக் கொண்டது மற்றொன்று சுண்டெலியை அடிப்படையாகக் கொண்டது ஏனென்றால் ஒவ்வொரு சுண்டெலியும் வெவ்வேறு ஈன்றெடுத்தல் நிகழ்விலிருந்து வந்திருக்கலாம் எனவே உணவு வகையின் அடிப்படையில் நமக்கு ஒரு வழி இருக்க முடியும் இது குறைந்த நார்ச்சத்து அதிக நார்ச்சத்து நடுத்தர நார்ச்சத்து மிக உயர்ந்த நார்ச்சத்து என்பதாக மற்றொன்று சுண்டெலி வந்த ஈன்றெடுத்தல் நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே உணவு வகைகளில் வேறுபாடு இருக்கப்போகிறதா சுண்டெலி வந்த ஈன்றெடுத்தல் நிகழ்வுகளில் வேறுபாடு இருக்குமா எனவே நாம் இரண்டு வெவ்வேறு நிலைமைகளைக் கொண்டிருக்கலாம் நான் அதை இரு வழி அநோவா என்று அழைப்பேன் எனவே எங்களிடம் சுண்டெலி ஒரு ஈன்றெடுத்தல் நிகழ்வு உள்ளது இவை உணவு எனவே நான் உணவுக்கு சராசரி கொண்டிருக்க முடியும் நான் குறைந்த நார்ச்சத்து உணவு நடுத்தர நார்ச்சத்து உணவு அதிக நார்ச்சத்து உணவு மிக அதிக நார்ச்சத்து உணவுக்கான சராசரியை கொண்டிருக்க முடியும் பெரிய சராசரி அல்லது ஒட்டுமொத்த சராசரி மீண்டும் நான் இந்த எல்லாவற்றின் சராசரியையும் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நேர்வரிசைகளுக்கும் சராசரியை கொண்டிருக்கலாம் எனவே இது சுண்டெலியின் ஈன்றெடுத்தல் நிகழ்வின் அறிகுறியாகும் எனவே இந்த நான்கு பொருட்களின் சராசரி 19 25 ஆகும் 19 இது இந்த நேர்வரிசையின் சராசரியின் 19 75 மற்றும் பல நாம் இவை அனைவற்றின் சராசரியாக எடுத்துக் கொள்ளும்போது நான் பெரிய சராசரியைப் பெற வேண்டும் இப்போது எங்களிடம் உணவு சராசரி உள்ளது எங்களிடம் ஈன்றெடுத்தல் நிகழ்வு அல்லது சுண்டெலி அடிப்படையிலான சராசரி உள்ளது இப்போது உணவுக்கான கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது 20 19 5 20 19 55 அதை வர்க்கப்படுத்தி 5 ஆல் பெருக்கவும் நான் ஏன் 5 ஆல் பெருக்கினேன் ஏனெனில் 5 பதங்கள் உள்ளன எனவே 19 19 552 5 ஆல் பெருக்கவும் 17 552 ஐ 5 ஆல் பெருக்கவும் 21 8 19 பின்னர் இவை அனைத்தையும் கூட்டினால் எனக்கு உணவு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் இப்போது ஈன்றெடுத்தல் நிகழ்வுக்கு நான் செய்ய முடியும் நான் என்ன செய்வது இந்த பதத்தை நான் எவ்வாறு பெறுவது 25 இந்த வரிசையின் சராசரி சரியா பெருக்கப்படுகிறது மன்னிக்கவும் கழித்தல் 19 55 வர்க்கம் 4 ஆல் பெருக்கப்படுகிறது எனக்கு ஏன் 4 தேவை ஏனென்றால் எனக்கு இங்கே நான்கு பதங்கள் உள்ளன சரியா எனவே 19 552 ஐ 4 ஆல் பெருக்கவும் 19 25 19 552 ஐ 4 ஆல் பெருக்கவும் 20 5 19 552 ஐ 4 ஆல் பெருக்கவும் 19 19 552 ஐ 4 ஆல் பெருக்கவும் ஆகவே இவை அனைத்தையும் கூட்டினால் ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது எனவே பெரிய சராசரியிலிருந்து நான் இந்த பதங்கள் ஒவ்வொன்றையும் கழிக்கிறேன் அதை வர்க்கப்ப்படுத்தவும் 20 20 19 552 19 19 552 20 19 552 இது உங்களுக்குத் தெரியும் எல்லா பதங்களையும் கூட்டுங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவேன் எனவே நம்மிடம் உணவு கூட்டுதொகை வர்க்கங்கள் உள்ளது ஒன்று ஈன்றெடுத்தல் நிகழ்வை அடிப்படையாகக் கொண்டது ஒன்று மொத்த கூட்டுத்தொகையின் வர்க்கங்களின் அடிப்படையில் எனவே நான் மொத்தத்திலிருந்து உணவு கூட்டுத்தொகை வர்க்கங்களைக் கழித்தால் ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத் தொகை வர்க்கங்களைக் கழித்தால் நான் பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெற வேண்டும் அது 28 3 என வருகிறது நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா எனவே இங்கே ஒரு கூடுதல் மாறி நிலைமை எனக்கு கிடைத்துள்ளது உணவு மட்டுமல்ல சுண்டெலி வித்தியாசமாக வினையாற்றுகிறதா என்பதையும் பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் உணவுக்கு சராசரியை எடுத்துக்கொள்வது போலவே சுண்டெலிக்கு சராசரியாக எடுத்துக்கொள்கிறேன் சுண்டெலிகள் ஒவ்வொன்றிற்கும் ஏனென்றால் சுண்டெலி ஒவ்வொன்றும் இனத்தின் வெவ்வேறு முழுமைத்தொகுதிகளிலிருந்து வரக்கூடியவை பின்னர் நான் கழிக்கிறேன் வர்க்கப்படுத்துகிறேன் 4 ஆல் பெருக்குகிறேன் ஏனென்றால் நான்கு பதங்கள் உள்ளன பின்னர் அவை அனைத்தையும் கூட்டினால் எனக்கு ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் உணவு கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் போலவே எனக்கு ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கிறது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் எனவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் TSS கழித்தல் உணவு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கழித்தல் ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இப்போது நான் எனது அநோவா அட்டவணையை உருவாக்குகிறேன் இந்த அநோவா அட்டவணையைப் பாருங்கள் இது ஒரு கூடுதல் பதத்தினைக் கொண்டுள்ளது உணவுக் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 50 94 ஈன்றெடுத்தல் நிகழ்வு கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 5 7 பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 28 3 மொத்தம் 84 இப்போது நான்கு வெவ்வேறு உணவுகள் உள்ளன எனவே DF 3 5 வெவ்வேறு ஈன்றெடுத்தல் நிகழ்வு அல்லது சுண்டெலி உள்ளன எனவே 4 20 தரவு தொகுப்புகள் உள்ளன எனவே TSS 20 கழித்தல் 1 எனவே பிழை 19 4 3 12 எனவே 50 95 3 5 7 4 28 3 12 எனவே நான் F ஐப் பெறச் சென்றால் 16 9 2 2 க்கு வருகிறது பின்னர் ஈன்றெடுத்தல் நிகழ்வுக்கு 1 35 0 எனவே 3 மற்றும் 12 கட்டின்மை கூறுகளுக்கு 3 மற்றும் 12 கட்டின்மை கூறுகளுக்கு உதாரணத்திற்கு 99 க்கு 3 3 மற்றும் 12 கட்டின்மை கூறுகள் 99 க்கு 5 5 95 நீங்கள் 7 2 பதிலைப் பெறுவீர்கள் உங்கள் கணக்கிடப்பட்ட மதிப்பு மிகப் பெரியது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்கவும் எனவே திட்ட உணவு 99 நம்பக இடைவெளியில் முக்கியத்துவமிக்க விளைவைக் பெற்றுள்ளது இப்போது இதைப் பார்ப்போம் இதை நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் ஈன்றெடுத்தல் நிகழ்வு இந்த 0 6 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது 4 மற்றும் 12 கட்டின்மை கூறுகளைக் கொண்டுள்ளது நாம் 99 இல் F அட்டவணைக்குச் செல்வோம் 4 மற்றும் 12 கட்டின்மை கூறுகளில் 5 412 எனவே நாம் 5 412 பெற வேண்டும் உங்களுக்கு 0 6 மட்டுமே கிடைத்தது வெளிப்படையாக ஈன்றெடுத்தல் நிகழ்வுக்கு எந்த விளைவும் இல்லை உணவு மட்டுமே விளைவு ஏற்படுத்துகிறது அல்லது நார்ச்சத்து எடை அதிகரிப்பதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் ஒவ்வொரு சுண்டெலியும் பிறந்து வந்த ஈன்றெடுத்தல் நிகழ்வுக்கு எந்த விளைவும் இல்லை எனவே நீங்கள் அதைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைகிறீர்கள் ஏனென்றால் அந்த விளைவு படத்தில் வருவதை நீங்கள் விரும்பவில்லை இந்த உணவுகளில் எது சிறந்தது வெளிப்படையாக இது VHF சிறந்தது ஏனெனில் சராசரி இங்கே 21 8 ஆக உள்ளது சரி எனவே சுண்டெலியின் எடை அதிகரிப்பதற்கான சிறந்த உணவு வி எஃப் மற்றும் உணவு இங்கே ஒரு விளைவைக் கொண்டிருக்கின்றன அங்கு ஈன்றெடுத்தலுக்கு எந்த விளைவும் இல்லை இதை இரு வழி அநோவா என்று அழைப்போம் ஏனென்றால் நமக்கு இரண்டு வெவ்வேறு நிலைமைகள் உள்ளன ஒன்று உணவு நான்கு நிரல்வரிசைகளில் நமக்கு குறைந்த நார்ச்சத்து நடுத்தர நார்ச்சத்து உயர் நார்ச்சத்து மிக உயர்ந்த நார்ச்சத்து பின்னர் சுண்டெலியின் ஐந்து வெவ்வேறு ஈன்றெடுத்தல் எனவே உணவுக்கு ஒரு விளைவு இருக்கிறதா என்று சோதித்தோம் F மதிப்பைக் கணக்கிட்டோம் ஈன்றெடுத்தலுக்கு ஒரு விளைவு இருக்கிறதா என்று சோதித்தோம் F மதிப்பைக் கணக்கிட்டோம் எனவே ஒவ்வொரு முறையும் பிழையால் வகுக்கிறோம் ஆகவே உணவுக்கு அதிக விளைவு இருப்பதை நாம் காண்கிறோம்ஏனென்றால் நாம் கணக்கிட்ட F மதிப்பு அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருப்பதால் அதேசமயம் ஈன்றெடுத்தலுக்கு எந்த விளைவும் இல்லை ஏனெனில் நீங்கள் கணக்கிட்ட F மதிப்பு அட்டவணை மதிப்பை விட மிகக் குறைவு எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் பிழைகள் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் சிறியது எனவே நீங்கள் வகுக்கும்போது நாம் பெரிய F பெறுகிறோம் நல்ல பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுவதற்கு சிறிய பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்களை நான் குறிக்கிறேன் பிழைக்கான உங்கள் DF பெரியதாக இருக்க வேண்டும் பின்னர் மட்டுமே மிகச் சிறிய சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களைப் பெறுகிறோம் உங்களுக்கு புரிகிறதா இதன் பின்னணியில் உள்ள கதை உங்களுக்கு புரிகிறதா மற்றொரு கணக்கைப் பார்ப்போம் இது இரு வழி நிலைமைகளைக் கையாளுகிறது எனவே நம்மிடம் இரண்டு மருந்துகள் உள்ளன இது மூன்று வெவ்வேறு வயதுக் குழுக்களில் சோதிக்கப்படுகிறது நாம் அதை பெரியவர் குழு என்று அழைக்கிறோம் இளையவர் குழு என நாம் அழைக்கிறோம் குழந்தை வயது குழு என்று நாம் அழைக்கிறோம் எனவே நம்மிடம் வயது மூன்று உள்ளது வயதினரின் மாறுபட்ட நிலைகள் இரண்டு மாறுபட்ட மருந்துகள் மருந்து X மற்றும் Y அவை இரத்தத்தில் லிபிட் அளவை மி குறைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாம் ஆறு தன்னார்வலர்களை சோதித்தோம் இவை முடிவுகள் இது சில சந்தர்ப்பங்களில் குறைகிறது இது இந்த நிகழ்வில் சற்று அதிகரிக்கிறது இப்போது ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வயது தொடர்பானது மற்றொன்று மருந்து தொடர்பானது ஒன்று வயது தொடர்பானது மற்றொன்று மருந்து தொடர்பானது இப்போது நான் வயதின் சராசரியைப் பார்க்கிறேன் எனவே நிரல்வரிசை வாரியாக நான் வைக்கலாம் சரிதானே 4 ± 32 1 ± 10 2 எனவே இவை வயது சராசரி நாம் பொதுவை எடுத்துக் கொண்டால் இது பொது சராசரி மொத்த சராசரி இது கூட்டல் இது கூட்டல் இது 3 ஆல் வகுக்கப்படுகிறது உங்களுக்கு புரிகிறதா இப்போது மருந்து சராசரி மருந்து சராசரி என்றால் இவை அனைத்தையும் 3 ஆல் வகுக்கிறீர்கள் ஏனெனில் இங்கே நமக்கு மூன்று நிலைமைகள் உள்ளன எனவே அது 20 214 17 173 இருக்கும் 5 இதற்காக 30 10 3 இது 433 14 க்கு வருகிறது எனவே இது ஒவ்வொரு மருந்துக்கும் மருந்து சராசரி இப்போது மருந்து கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு கணக்கிடுவது இந்த வயது கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் உங்களிடம் வயது சராசரி உள்ளது 102 2 ஆல் பெருக்கவும் ஏனெனில் இதற்கு 2 மட்டுமே உள்ளன பின்னர் அதைக் கூட்டுங்கள் எனவே உங்களுக்கு புரிகிறதா 5 இது 10 5 அதாவது 10 52 2 ஆல் பெருக்கவும் ஆகவே நமக்கு இந்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைக்கும் நாம் அனைத்தையும் கூட்டுகிறோம் இது உங்களுக்கு வயது கூட்டுத்தொகை வர்க்கங்களைத் தரும் மருந்து சராசரியை மீண்டும் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நீங்கள் அதை எவ்வாறு பெறுவீர்கள் மருந்து சராசரியை எவ்வாறு பெறுவது நம்மிடம் இது கூட்டல் இது கூட்டல் இது 3 ஆல் வகுக்கப்படுகிறது மருந்து கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் நம்மிடம் இங்கு 5 66 உள்ளது பொது 10 எனவே 10 52 இங்கே 3 பதங்கள் இருப்பதால் நீங்கள் 3 ஆல் பெருக்குகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இது போல பெறுவீர்கள் பிறகு இதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 10 142 X 3 இந்த பதத்தை நீங்கள் பெறுவீர்கள் எனவே நீங்கள் பெறுவது அப்படித்தான் வயது சராசரியை எவ்வாறு பெறுவது 2 ஏனெனில் இரண்டு பதங்கள் உள்ளன 10 கழித்தல் அதாவது 10 52 எனவே நீங்கள் இந்த பதத்தைப் பெறுவீர்கள் பின்னர் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் 5 5 102 ஐ 2 ஆல் பெருக்கவும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் 25 102 ஐ 2 ஆல் பெருக்க அவை அனைத்தையும் கூட்டலாம் வயது கூட்டுத் தொகை வர்க்கங்களை நாம் பெறுவோம் பின்னர் இதேபோல் உங்களுக்கு மருந்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தன இப்போது நீங்கள் அதை எப்படி செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் சரியா மிகவும் எளிமையானது எனவே 10 என்பது உங்கள் பொது சராசரி 42 10 12 ன் 1 என்பது 1 எனவே 9 9 81 பின்னர் இவை அனைத்தையும் கூட்டவும் இது மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்கு வழங்கும் எனவே உங்களுக்கு மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தன உங்களுக்கு மருந்தின் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தது உங்களுக்கு வயதின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தது இதிலிருந்து இரண்டையும் கழித்தால் பிழை கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் கிடைக்கும் உங்களுக்கு புரிகிறதா எனவே நாம் அநோவா அட்டவணைக்கு செல்வோம் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் வயது கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மருந்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இந்த இரண்டைக் கழிப்பதில் இருந்து பிழை கிடைக்கிறது இப்போது மொத்தம் ஆறு தரவு புள்ளிகள் எனவே கட்டின்மை கூறுகள் 5 3 வயது அளவுகள் உள்ளது எனவே கட்டின்மை கூறுகள் 3 1 2 மருந்துகள் உள்ளன எனவே நீங்கள் 1 பெறுவீர்கள் எனவே பிழை ஆனது 5 2 1 அது 2 ஆக வருகிறது எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 711 2 மருந்து 1121 பிழை 2 33 2 1 இப்போது வயதுக்கு F 355 1 மருந்துக்கு 1121966 இப்போது இதற்காக F 2 2 ஐ 95இல் பெறுகிறோம் இதைப் பார்ப்போம் 2 95 இல் 2 2 95இல் 2பார்க்கின்றீர்களா F மதிப்பின் 19 கூறுகள் 19 ஆக வெளிவருகிறது சரியா எனவே இது பெரியது எனவே வெளிப்படையாக வயது ஒரு முக்கியத்துவமிக்க விளைவைக் கொண்டிருக்கிறது ஏனெனில் இன்மை கருதுகோளை 95 ஆக நிராகரிக்க வேண்டும் இதேபோல் 1 2 1 2 F க்கு எனக்கு அட்டவணையிலிருந்து 18 5 கிடைத்தது இங்கே நம்மிடம் 96 58 உள்ளது எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எனவே இரத்த லிபிட் அளவைக் குறைப்பதற்கான மருந்துகளுக்கு இடையிலான புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடுகள் வெவ்வேறு வயதினரைச் சேர்ந்தவர்களின் மருந்துகளுக்கு வினையாற்றும் விதத்தின் இடையிலான புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடுகள் எனவே வெளிப்படையாக மக்கள் மருந்துக்கு வித்தியாசமாக வினையாற்றுகின்றனர் ஒரு புள்ளியியல்படியான முக்கியத்துவம் உள்ளது மருந்துகள் இடையே புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடுகள் உள்ளது ஏனெனில் இரண்டும் முக்கியத்துவமுள்ளவை எனவே இங்கே இது இரு வழி அநோவா என்று அழைக்கப்படுகிறது ஒரு வழி என்பது மருந்து அல்லது ஒரு நிலை என்பது மருந்து வேறு வழி அல்லது வேறு நிலை என்பது வயது நம்மிடம் குழந்தை இளையவர்கள் மற்றும் பெரியவர்கள் என மூன்று வயது நிலைகள் உள்ளன நம்மிடம் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று X மற்றும் Y இரண்டும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனெனில் நான் பிழையால் வகுக்கும்போது இரண்டும் அட்டவணை மதிப்புடன் ஒப்பிடும்போது மிகப் பெரிய F மதிப்புடன் வெளியே வருகிறது இப்போது நீங்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க விரும்புகிறேன் இங்கு மருந்து மற்றும் தன்னார்வலர்களின் வயதுக்கு இடையில் ஒரு இடைவினை இருப்பதாகத் தெரிகிறது இதை நான் ஏன் பார்க்கிறேன் இப்போது மருந்து X குழந்தையில் அதிகரித்து வருகிறது அதேசமயம் மருந்து Y குழந்தையில் குறைந்து வருகிறது நீங்கள் இளையவர்களுக்குச் சென்றால் மருந்து X ஐ விட மருந்து Y பெரிய விளைவைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது நீங்கள் பெரியவர்களிடம் சென்றால் மருந்து X மற்றும் Y கிட்டத்தட்ட ஒன்று ஆகும் 20 மற்றும் 30 எனவே வெளிப்படையாக இது விளைவை ஏற்படுத்தும் மருந்து மட்டுமல்ல வயது குழுக்களிடம் ஒரு மாறுபாடு உள்ளது மருந்துகளின் செயல்திறனில் ஒரு மாறுபாடு உள்ளது ஆனால் மருந்தானது வெவ்வேறு குழுக்களில் செயல்படும் விதத்தில் ஒருவித இடைவினை இருப்பதாகத் தெரிகிறது மருந்து X வெவ்வேறு குழுக்களில் செயல்படும் விதம் மருந்து Y வெவ்வேறு குழுக்களில் செயல்படும் விதம் எனவே இதைப் பார்ப்போம் இந்த மருந்து Xஇன் சராசரியைப் பாருங்கள் 5 66 மருந்து Yஇன் சராசரி 14 3 நீங்கள் பார்க்கிறீர்களா எனவே இது வெவ்வேறு முழுமைத்தொகுதிகள் மீது மிகவும் வித்தியாசமாக செயல்படுவதாக தெரிகிறது எனவே அது இடைவினை என்று அழைக்கப்படுகிறது இடைவினை என்றால் என்ன இடைவினை என்றால் என்ன என்பதற்கு நாம் சிறிது நேரம் செலவிடுவோம் நான் ஒரு நொதித்தலில் பெறக்கூடியவற்றை பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் வெப்பநிலை மற்றும் pH ஐ மாற்றுகிறேன் எனவே pH 3 5 இல் நான் வெப்பநிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் இது போன்ற ஒரு பெறக்கூடியவையைப் பெறுகிறேன் நான் 4 க்கு சமமான pH இல் செய்யும்போது இது போன்ற பெறக்கூடியவையைப் நான் பெறுகிறேன் எனவே அவை கிட்டத்தட்ட இணையாகத் தெரிகின்றன எனவே நான் ஒரு மாதிரியை உருவாக்க விரும்பினால் x1 என்பது மாறி 1 ஆகும் அது வெப்பநிலை x2 என்பது மாறி 2 pH ஆகும் நான் ஒரு மாதிரியை உருவாக்க முடியும் உடன்தொடர்பு மாதிரியை எனவே வெப்பநிலைக்கும் pH க்கும் இடையில் எந்தவிதமான இடைவினைகளும் இல்லை இது ஒரு கூட்டுத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் உங்களிடம் ax1 bx2 இருப்பதால் நான் ஒரு pH இல் வெப்பநிலையை மாற்றும்போது பெறக்கூடியவை இப்படி அதிகரிக்கும் மற்றொரு pH இல் நான் வெப்பநிலையை மாற்றும்போது பெறக்கூடியவையானது மேலே செல்லும் அவை கிட்டத்தட்ட இணையாக இருக்கும் இப்போது நீங்கள் இது போன்ற நிலைமைகளை கொண்டிருக்கலாம் pH 3 5 இல் பெறக்கூடியது உயர்கிறது pH 4 இல் அது அவ்வளவாக உயரவில்லை ஆனால் அது மட்டமாக உள்ளது எனவே வெளிப்படையாக pH 4 pH 3 5 உடன் ஒப்பிடும்போது வெப்பநிலைக்கு வித்தியாசமாக சார்ந்துள்ளது இந்த வகை நிலைமையில் பெறக்கூடிய Y யுக்காக இது போன்ற சமன்பாட்டை எழுத முடியாது நாம் என எழுத வேண்டியிருக்கும் இது தொடர்பு என அழைக்கப்படுகிறது நீங்கள் வெப்பநிலையை மாற்றும்போது pH 3 5 இல் தொடர்ந்து மேலே செல்வதை நீங்கள் காணலாம் அதேசமயம் pH 4 இல் அது மேலே சென்று பின்னர் மட்டமானது இல்லையா எனவே இது இந்த நிலைமையை போன்றதல்ல எனவே வெளிப்படையாக pH மற்றும் வெப்பநிலைக்கு இடையில் ஒரு இடைவினை உள்ளது அல்லது உங்களுக்கு இந்த pH 3 5 போன்ற நிலைமை இருக்கலாம் இது இதுபோன்று மேலே செல்கிறது pH 4 இல் நீங்கள் வெப்பநிலையை மாற்றும்போது அது மிக அதிகமாக உயரும் வெளிப்படையாக ஒரு இடைவினை உள்ளது மற்றும் நீங்கள் இது போன்ற அல்லது இது போன்ற இடைவினை நிலைமைகளுக்கு இது போன்ற மாதிரியை உருவாக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இதைப் பார்த்தால் அது ஒரு கூட்டுத்தன்மைகொண்ட மாதிரியாக இருக்கலாம் x1 x2 போன்ற பதங்கள் இருக்காது உங்கள் மருந்தில் அதுதான் நடக்கிறது அதேசமயம் மக்களிடத்திலும் கூட நீங்கள் அதே விஷயத்தை பிளாட் செய்தால் உங்களுக்கு அதே பிரச்சினை வரக்கூடும் சரியா மருந்து X என்பது குழந்தை இளையவர்கள் பெரியவர்களிடத்தில் இப்படி மருந்து Y என்பது குழந்தை இளையவர்கள் பெரியவர்களிடத்தில் இப்படி மற்றும் வெளிப்படையாக ஒரு வித்தியாசம் உள்ளது ஆனால் நாம் உண்மையில் இடைவினையைப் பார்க்க முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு இடைவினை உள்ளது இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் Y என்ற மருந்து இளையவர்களிடையே மிகவும் வித்தியாசமாக செயல்படுகிறது அதேசமயம் இது குழந்தைகளுடன் மிகவும் வித்தியாசமாக செயல்படுகிறது அதேசமயம் இது மருந்து X உடன் ஒப்பிடும்போது பெரியவர்களிடத்தில் மிகவும் வித்தியாசமாக செயல்படுகிறது எனவே வெளிப்படையாக மருந்து X மற்றும் Y க்கு இடையில் ஒரு இடைவினை உள்ளது அடுத்த வகுப்பிலும் இடைவினை பற்றி மேலும் பேசுவோம் ஏனெனில் அது மிகவும் முக்கியமானது மருந்துகள் மற்றும் இன வகைகளுக்கு இடையில் இடைவினைகள் நிறைய நடக்கும் சில மருந்துகள் காகசியன் ஆப்பிரிக்க ஆசிய மற்றும் ஐரோப்பிய இனங்களுக்கிடையே வித்தியாசமாக செயல்படுகின்றன சில மீடியாக்கள் வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்களுடன் வித்தியாசமாக செயல்படுகின்றன pH வெப்பநிலை ஆகியவற்றில் இடைவினைகள் சாத்தியமாகும் எதிர்வரும் வகுப்புகளில் இடைவினைகள் மற்றும் மாறுபாடு பகுப்பாய்வு நுட்பங்களைப் பயன்படுத்தி எவ்வாறு இடைவினைகளைப் பார்ப்பது என்பதைப் பற்றி பேசுவோம் மிக்க நன்றி Key words Total sum of squares between sample sum of squares within sample sum of squares one way ANOVA two way ANOVA replication reproducibility repeatability interaction additive முக்கிய சொற்கள் மொத்த கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் இடை மாதிரி கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் உள் மாதிரி கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் ஒரு வழி அநோவா இரு வழி அநோவா ரெப்ளிகேஷன் மறுவாக்கம் மறுசெயற்திறன் இடைவினை கூட்டுத்தன்மை